எல் மூக்கில் இருந்து மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை உருவாக்குதல் பற்றிய பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம் நான் ரவிச்சந்திரன் கடந்த மூன்று வாரங்களாக உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தை வழங்குகிறேன் மூன்றாவது வாரத்தில் நான் பழக்கம் என்ற புதிய தலைப்பை அறிமுகப்படுத்தினேன் பின்னர் இந்த பழக்கத்தை எப்படி நமது மென் திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் கடந்த சொற்பொழிவில் நான் உண்மையில் இரண்டு கதைகளைப் பற்றி விவாதித்தேன் ஆனால் வளர்ந்த பழக்கவழக்கங்களின் இரண்டு முக்கிய அம்சங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன் முதல் விஷயம் அந்த மருத்துவர் மற்றும் நோயாளியைப் பற்றியது இதில் நோயாளியின் விஷயத்தில் புகைபிடிக்கும் கெட்ட பழக்கத்தைத் தொடங்கியவர் மருத்துவரே நோயாளியால் அதை விட முடியவில்லை பின்னர் அவர் ஒரு புற்றுநோய் நோயாளியாக ஆனார் அவர் டாக்டரிடம் சிகிச்சைக்காக வந்தார் அது மிகவும் முரண்பாடாக இருந்தது ஆனால் நான் சொல்ல முயற்சித்த விஷயம் என்னவென்றால் முதலில் நல்ல பழக்கங்கள் மற்றும் கெட்ட பழக்கங்கள் இரண்டும் சக குழுவால் உருவாக்கப்படுகின்றன அது நம் நண்பர்களால் சில நேரங்களில் நம் நலம் விரும்பிகளால் கூட சில நேரங்களில் பெற்றோர்கள் கூட மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறார்கள் அடுத்த கதையில் நான் சொன்னது போல அது அவர்களின் தாக்கம் மற்றும் அந்த அந்த சூழலிலிருந்து வரும் விஷயங்கள் தான் நல்ல பழக்கவழக்கங்கள் அல்லது கெட்ட பழக்கங்களை உருவாக்குகிறது ஆனால் ஒரு நல்ல பழக்கத்தைத் தக்கவைத்துக்கொள்வது அல்லது ஒரு கெட்ட பழக்கத்தை மாற்றுவது என்பது தனிப்பட்ட கருத்து மற்றும் நம்பிக்கையைப் பொறுத்தது எனவே உங்களைச் சுற்றியுள்ளவர்களிடமிருந்து சில பழக்கங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கலாம் என்று அர்த்தம் அல்லது நீங்கள் வளர்ந்து வந்த சுற்றுப்புறமாக இருக்கலாம் ஆனால் அது முற்றிலும் உங்களை சார்ந்தது உங்களிடம் உள்ள உள் கோட் அதுவே நீங்கள் முடிவு செய்ய உதவும் நீங்கள் எதையாவது கைவிட்டாலும் அல்லது எதையாவது தொடரச் செய்தாலும் கதையிலும் இதே நிலை ஏற்பட்டது மகனை மிகவும் நேசித்த தாயைப் பற்றி பேசினோம் இப்போது மகன் தனது மரணத்தின் போது தாயைப் பார்ப்பதை வெறுத்தார் இந்த ஒரே காரணத்திற்காக ஒரு சிறிய திருட்டு பழக்கத்தைத் தொடங்க அனுமதித்தது மகனின் பார்வையில் பொறுப்பான அந்த அந்த தாய்தான் இது யாரோ ஒருவரை கொடூரமாக கொலை செய்வதில் முடிந்தது அதற்காக அவருக்கு இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டது இப்போது இங்கு தாய் தான் பொறுப்பு அவள் தன் மகனை மிகவும் நேசித்ததால் அவன் காயப்படுவதை அவள் விரும்பவில்லை என்பது அவளுடைய கருத்து அவள் அவரை விமர்சித்தாலோ அல்லது ஏதாவது செய்யச் சொன்னாலோ கூட உண்மையில் அது அது அத்தகைய மோசமான பழக்கத்தை உருவாக்கியது திருடுவதில் தொடங்கி இறுதியில் ஒருவரை சுட்டுக் கொன்றது பின்னர் இதன் விளைவாக அவரது மரணம் ஏற்பட்டது இப்போது இங்கே மீண்டும் நான் இந்த குறிப்பை வலியுறுத்தினேன் கெட்ட பழக்கங்களை உருவாக்குவது ஆபத்தானது மற்றும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் எனவே ஒரு கெட்ட பழக்கத்தை மொட்டில் இருந்து அகற்றுவது நல்லது என்று கூறினேன் கெட்ட பழக்கத்தை மொட்டில் அழித்துவிடுங்கள் அதுவே கடைசி குறிப்பாக இருந்தது இதன் மூலம் நான் முந்தைய விரிவுரையை முடித்தேன் இப்போது இந்த விரிவுரையில் இந்த பழக்கம் சுழற்சி எவ்வாறு உருவாகிறது சரி நீங்கள் எப்படி சிக்கிக் கொள்கிறீர்கள் என்பதைப் பார்ப்போம் நாம் பார்ப்பதற்கு முன்பு பழக்கத்தின் சில சுவாரஸ்யமான அம்சங்களை உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் பின்னர் நம் ஆளுமையை வளர்க்கும் போது நீங்கள் அந்த மனதை வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் முதலில் எல்லாம் பழக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் இலக்கியத்திற்கான புகழ்பெற்ற நோபல் பரிசு வென்ற சாமுவேல் பெக்கெட் அவருக்காக நோபல் பரிசை வென்ற அவரது நாடகத்தில் கோடோவிற்காகக் காத்திருந்து பழக்கம் பற்றி மிகவும் சுவாரஸ்யமான அறிக்கையை வெளியிடுகிறார் எல்லாம் ஒரு பழக்கம் என்று அவர் கூறுகிறார் பின்னர் அந்த பழக்கம் என்னவென்றால் நாயை அதன் வாந்திக்கு சங்கிலிகளால் பிணைப்பது பின்னர் அவர் கூறுகிறார் சுவாசிப்பது ஒரு பழக்கம் வாழ்க்கை ஒரு பழக்கம் எனவே பழக்கம் என்பது சங்கிலி சரி இந்த நாயை அதன் வாந்தியுடன் பிணைப்பது இது மிகவும் வலுவான சங்கிலி நாயை அதன் வாந்தியுடன் கட்டுவோம் ஏனென்றால் நாய் சாப்பிடுகிறது பின்னர் அது வாந்தி எடுக்கிறது அது நகர முடியாது பின்னர் அதைச் செய்ய நிர்பந்திக்கப்படுகிறது எனவே பழக்கம் குறிப்பாக கெட்ட பழக்கம் உண்மையில் அது போன்றது ஆனால் அவர் சுவாசிப்பது கூட நமக்கு ஒரு வகையான பழக்கம் என்று கூறுகிறார் எல்லாம் பழக்கம் என்று அவர் கூறுகிறார் இப்போது நீங்கள் அதைப் புரிந்துகொண்டு அந்த முன்னோக்கை எடுத்துக் கொண்டால் நீங்கள் உருவாக்கும் கடின உழைப்பு ஒரு பழக்கம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் ரேசர்ஸ் எட்ஜ் என்று பெயரிடப்பட்ட சோமர்செட் மாம் எழுதிய நாவல் உள்ளது அதில் ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரம் உள்ளது கதாநாயகன் லாரி என்று அன்பாக அழைக்கப்படுகிறார் இப்போது அவர் இந்த கதாபாத்திரத்தைப் பற்றி பேசும்போது உண்மையில் சோமர்செட் மேடம் என்ற கதை சொல்பவர் அவர் கூறுகிறார் லாரியின் கதாபாத்திரத்தின் அடிப்படையில் ஒரு விஷயம் அவரை மிகவும் பாதித்தது அப்படி என்ன தான் இருந்தது அவர் நூலகத்தில் லாரி அமர்ந்திருப்பதைக் கண்டார் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்தில் பின்னர் அவர் வெளியே சென்றார் அவர் சென்றார் அதாவது கதை சொல்பவர் வெளியே சென்றார் சில ஷாப்பிங் செய்தார் உணவு அருந்தினார் ஐந்து மணி நேரத்திற்குப் பிறகு அவர் திரும்பி வந்தார் லாரி அதே இடத்தில் உட்கார்ந்து நாவலைப் படித்துக் கொண்டிருந்தார் அவர் அதை அதே நிலையில் எந்த சிறிய இடையூறும் இல்லாமல் நாவலை நாவலை முடிக்கவிருந்தார் அவர் அந்த நாவலைப் படிப்பதில் முழுமையாக மூழ்கிவிட்டார் எனவே அந்த குணம் எழுத்தாளரை ஈர்த்தது ஐந்து மணி நேரம் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒருவர் எந்த இடையூறும் இல்லாமல் சுற்றி என்ன நடந்தாலும் எனவே அது ஒரு நல்ல பழக்கம் கடின உழைப்பு ஒரு பழக்கம் வாசிப்பது போன்ற ஒரு பழக்கம் ஒரே நேரத்தில் வாசிப்பது எனவே இவை அனைத்தும் நல்ல பழக்கங்கள் சோம்பல் கூட கெட்ட பழக்கத்தின் அடிப்படையில் அது உருவாகிறது சோம்பல் சோம்பல் என்பது எந்தவொரு வேலையையும் செய்வதற்கான பொதுவான வெறுப்பு காலையில் படுக்கையில் இருந்து எழுவது போன்ற பொதுவான வெறுப்பு கூட எனவே அது சோம்பலின் ஒரு பகுதியாகும் நீங்கள் தவிர்க்க விரும்பும் எந்த வேலையும் விடாமுயற்சி என்பது ஒரு பழக்கம் அது போன்றே விட்டுக்கொடுப்பது எதையாவது தொடர்வது நீங்கள் வெற்றி பெறும் வரை போராடவும் இறுதி வரை அடையவும் கடைசி நிமிடத்தில் நீங்கள் மிகவும் சோர்வாக உணர்கிறீர்கள் என்பதை பெரும்பாலும் நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் நிர்ணயித்த இலக்கு மிகவும் சந்தேகத்திற்கு உரியதாக தெரிகிறது பின்னர் நீங்கள் அதை விட்டுவிட விரும்புகிறீர்கள் ஆனால் நீங்கள் விடாமுயற்சியை ஒரு பழக்கமாக வளர்த்துக் கொண்டால் நீங்கள் விடாமுயற்சியுடன் இருப்பீர்கள் பின்னர் நீங்கள் அதை வெறுமனே விட்டுவிடவில்லை ஆனால் பின்னர் விட்டுக்கொடுப்பது ஒரு பழக்கம் உதாரணத்திற்கு பொதுப் பேச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டு நபர்கள் இருவரும் பேசுவதற்கு பயப்படுகிறார்கள் ஆனால் ஒருவர் அந்த பயத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார் பின்னர் அவர் பேசுவார் எனவே அவர் விடாமுயற்சியுடன் பேசுகிறார் பின்னர் அவர் மிகவும் பிரபலமான பேச்சாளராக மாறுகிறார் மற்ற பையன் இரண்டு நிமிட பேச்சு கொடுப்பதற்காக வழங்கப்பட்ட மிகச் சிறிய வேலைக்கு கூட அவர் தயாராக இருந்தார் அவர் நன்கு பயின்றுந்தார் ஆனால் அவர் மேடைக்குச் செல்ல பயந்தார் அவரது மேடை பயம் காரணமாக அவர் அதை கைவிட்டார் அவர் ஒருபோதும் பொதுவில் எந்த பேச்சையும் கொடுக்கவில்லை அவர் கூட்டத்தில் உள்ளவர்களுடன் பேச பயந்தார் மெதுவாக அவர் அகவத்தன்மை கொண்டவராக மாறினார் மற்றும் பின்னர் அவர் விட்டுக்கொடுக்கத் தொடங்கினார் அவர் ஒரு நிறுவனத்தில் பெரிய மேலாளராக இருந்தபோதிலும் அவரால் தொடர முடியவில்லை எனவே விட்டுக்கொடுப்பதும் ஒரு பழக்கம் நீங்கள் அதைத் தொடரும்போது அதை விட்டுவிடுகிறீர்கள் எல்லா நேரத்திலும் நீங்கள் விடாமுயற்சியுடன் இருப்பதற்குப் பதிலாக விட்டுக்கொடுப்பது பற்றி சிந்திக்கிறீர்கள் வெற்றி என்பது நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு பழக்கம் பின்னர் வரவிருக்கும் விரிவுரைகளில் நான் இந்த கெட்ட பழக்கத்தை எவ்வாறு உடைப்பது பின்னர் இந்த வெற்றிப் பழக்கத்தை எவ்வாறு வளர்ப்பது என்பது பற்றி பேசப் போகிறேன் வெற்றி என்பது பழக்கம் என்று நான் கூறும்போது தோல்வியும் கூட பழக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது நீங்கள் தொடர்ந்து உருவாக்கும் பழக்கம் மட்டுமே நீங்கள் அதை உடைத்து வெளியே வந்து இந்த பக்கத்தில் சேர்ந்து வெற்றியை ஒரு பழக்கமாக்க வேண்டும் மேன்மை என்பது ஒரு பழக்கம் அது உருவாக்கப்பட்டு பின்னர் அது ஒரு பழக்கமாக மாற்றப்படுகிறது நடுத்தரமாக இருப்பது கூட சராசரி செயல்திறன் கூட எனவே இவ்வளவு செயல்திறன் போதும் என்று அவர் நினைக்கிறார் நான் சராசரி அல்லது சராசரிக்கு சற்று மேலே இருந்தால் போறும் நான் நல்லவனாக ஆக வேண்டிய அவசியமில்லை நான் சிறந்தவனாக ஆக வேண்டிய அவசியமில்லை நான் சிறந்து விளங்க வேண்டிய அவசியமில்லை உங்களுக்கு நினைவிருந்தால் நாம் நம் முதல் வார விரிவுரையை இவ்வாறு தான் தொடங்கினோம் சிறப்பை வரையறுத்து பின்னர் சிறப்புக்காக நீங்கள் எழுத வேண்டும் நல்ல பழக்கங்களை உருவாக்குவதைத் தேர்ந்தெடுப்பது ஒரு பழக்கம் அதே போல் கெட்ட பழக்கங்களை உருவாக்குவதைத் தேர்ந்தெடுப்பது அது உங்கள் மனநிலையும் கூட அது எப்போதும் கெட்ட பழக்கங்களைத் தேர்வு செய்ய முயற்சிக்கிறது நீங்கள் அதனுடன் ஏனென்றால் நீங்கள் அதனுடன் இணைத்திருக்கிறீர்கள் உங்கள் கண்களுக்கு முன்னால் காணப்படும் ஒன்றின் மூலம் உங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிறீர்கள் உங்களுக்கு நீரிழிவு நோய் உள்ளது ஆனால் நீங்கள் ஒரு இனிப்பைப் பார்க்கிறீர்கள் அது உங்கள் கண்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது நீங்கள் அதைப் பிடுங்கி சாப்பிட விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் இரத்த சர்க்கரை நிலைக்கு என்ன நடக்கும் என்பதைப் பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லை அது அதிகரிக்கப் போகிறதா நீங்கள் ஆற்றலை இழப்பீர்களா அல்லது மயக்கம் அடைவீர்களா அல்லது இதனுடன் இணைந்து உங்கள் இரத்த அழுத்தத்திற்கு ஏதாவது நடக்குமா உங்களுக்கு ஏற்கனவே இதே போன்ற பிரச்சினைகள் இருந்ததால் நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலாம் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த இனிப்பைப் பார்த்தீர்கள் அதை சாப்பிட விரும்பினீர்கள் இவ்வாறு தான் மீண்டும் கெட்ட பழக்கங்களை உருவாக்கத் தேர்ந்தெடுப்பது நீங்கள் ஒன்றை உருவாக்குகிறீர்கள் அது தொடர்கிறது எனவே தேர்வு செய்வதை மிகவும் கவனமாக செய்வது முக்கியம் எனவே இப்போது அதைப் பற்றி சிந்தியுங்கள் இந்த பழக்கம் சுழற்சி எவ்வாறு உருவாகிறது என்பதைப் பார்ப்போம் முதலில் தூண்டுதலாகும் ஏதோ ஒன்று சூழலில் இருந்து வருகிறது அது இந்த கட்டத்தில் இருந்து தொடங்குகிறது ஒன்று அது சூழலில் இருந்து வருகிறது அல்லது தூண்டுதல் உங்கள் மனதிற்குள் ஒருவித எண்ணங்களை உருவாக்க முயற்சிக்கிறது சரி எனவே மனதில் ஒருவித வெளிப்புற முகவரால் ஒரு சிந்தனை உருவாக்கப்படுகிறது அந்த மனம் சிந்திக்கிறது அதைச் செய்வதன் மூலம் நான் திருப்தி அடைந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் அதைச் செய்ய விரும்புகிறேன் இப்போது நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல பழக்கம் மற்றும் ஒரு கெட்ட பழக்கம் ஆகிய இரண்டிற்கும் பொருந்தும் இது வெறும் பழக்கம் சுழற்சி அது எப்படி தொடங்குகிறது பின்னர் நான் இதை விரும்புகிறேன் என்று மனம் நினைக்கிறது எனவே நான் இதற்கு குரல் கொடுப்பேன் அதை சொல் வடிவில் வைப்பேன் பின்னர் மெதுவாக அதைச் செய்வேன் நான் அதை செயல் வடிவில் செயல்படுத்துவேன் சில சந்தர்ப்பங்களில் இது எதிர்வினையாக கூட இருக்கலாம் யாரோ ஒரு செயலின் வடிவத்தில் உங்களுக்கு ஒரு தூண்டுதலை அனுப்புகிறார்கள் எனவே நீங்கள் அதற்கு எதிர்வினை வடிவில் கூட பதிலளிக்கிறீர்கள் திடீரென்று இரவு மழை பெய்கிறது பின்னர் என் மனம் நினைக்கிறது நான் அந்த ஹோட்டலுக்குச் சென்று இந்த நேரத்தில் அந்த கோழியை சாப்பிட்டால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும் சரி இப்போது எப்படி யோசனை வந்தது நான் தொலைக்காட்சியைப் பார்த்துக் கொண்டிருந்தேன் பின்னர் யாரோ ஒருவர் ஒரு உணவை சாப்பிடுகிறார் குறிப்பாக எனக்கு பிடித்த கோழி உணவு நான் அதைப் பார்க்கிறேன் பின்னர் அது என் மனதில் தூண்டப்படுகிறது நான் அந்த ஹோட்டலுக்குச் சென்றால் எனக்கு அதே உணவு கிடைக்கும் சரி நான் என் மனைவியிடம் சொல்கிறேன் அல்லது என் நண்பரிடம் சொல்கிறேன் நாம் போகலாமா எனவே நான் அதை வார்த்தையாக வெளிப்படுத்துகிறேன் பின்னர் நடவடிக்கை சரி நாம் செல்ல முடிவு செய்கிறோம் அல்லது செல்லவில்லை அது நடவடிக்கை இப்போது அடுத்த நிலை இந்த செயலைச் செய்த பிறகு ஒரு வெகுமதி அல்லது தண்டனை உள்ளது உதாரணமாக நீங்கள் இந்த உணவை சாப்பிட்டு பின்னர் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தீர்கள் நீங்கள் அதை ருசித்தீர்கள் நீங்கள் அதைப் பெற்றீர்கள் பின்னர் உங்கள் தேவை பூர்த்தி செய்யப்பட்டது தண்டனை என்னவாக இருக்கக்கூடும் எனவே உணவு சரியாக ஜீரணிக்கவில்லை ஏனென்றால் நீங்கள் அதை நள்ளிரவில் சாப்பிட்டீர்கள் பின்னர் அது மறுநாள் வயிற்றுப்போக்குக்கு வழிவகுத்தது இப்போது மனம் இதை தொடர்புபடுத்த முடியும் அது இவ்வாறு சிந்திக்க முடியும் ஓ நான் உணவை நன்கு ருசித்தேன் பின்னர் நான் அதை தொடர்ந்து செய்வேன் இப்போது இந்த நேரத்தில் நான் அதை சாப்பிட்ட போது மிகவும் கஷ்டப்பட்டேன் எனவே நான் ஹோட்டலுக்குச் செல்வதை நிறுத்திவிட்டேன் எனவே இரு வழிகளிலும் மனம் சிந்திக்க முடியும் பின்னர் அது ஒரு பழக்கத்தை உருவாக்குகிறது கடைசியாக மழை பெய்தபோது நான் இந்த உணவகத்திலிருந்து இந்த கோழியை சாப்பிட்டேன் அது மிகவும் சுவையாக இருந்தது இந்த நேரத்தில் மழை பெய்யும் ஒவ்வொரு முறையும் நான் சென்று சாப்பிடுவேன் ஒவ்வொரு முறையும் நான் அதை தொலைக்காட்சியில் பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் நான் அதை ஒரு புத்தகத்தில் பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட பிராண்டை நான் விரும்புகிறேன் பின்னர் நான் சென்று அந்த உணவகத்திலிருந்து சாப்பிடுவேன் மனதின் சிந்தனையின் ஒரு வழி மனது நினைக்கும் மற்றொரு வழி ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட வயிற்று வலி நினைவூட்டப்படுகிறது இதன் காரணமாக நான் நிறைய சந்திப்புகளை இழந்தேன் சரி நான் முக்கியமான செயல்பாடுகளை தவறவிட்டேன் நான் நிறுத்துவேன் நான் கட்டுப்படுத்துவேன் எனவே வெளிய சாப்பிட வேண்டும் என்ற இந்த வகையான ஆசையில் எனவே நான் மிகவும் கவனமாக இருப்பேன் சரி நான் இதை நிறுத்துவேன் மனம் இரண்டு வழிகளிலும் செயல்பட முடியும் எனவே நல்ல பழக்கம் கெட்ட பழக்கத்தைப் பொறுத்தவரை உருவாக்கம் என்பது மனம் எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் பழக்கத்தை உருவாக்க முடிவு செய்கிறது என்பதைப் பொறுத்தது பழக்கம் உருவானவுடன் அடுத்த கட்டம் வலுவூட்டல் பழக்கம் மீண்டும் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது அது உங்கள் தன்மை அல்லது ஆளுமையில் ஒரு வகையான பண்பாக மாறும் போது மக்கள் சொல்லத் தொடங்குகிறார்கள் இந்த பையன் ஒவ்வொரு நாளும் பன்னிரண்டு மணிக்கு இந்த இடத்தில் கோழி சாப்பிடுவதை நீங்கள் காணலாம் என்று எனவே இப்போது அது ஆளுமைப் பண்பின் ஒரு பகுதியாக மாறுகிறது பின்னர் அடுத்த நிலை மீண்டும் செயல் எதிர்வினை இப்போது நீங்கள் இந்த வகையான செயல் எதிர்வினையைத் தொடரத் தொடங்குகிறீர்கள் பின்னர் பழக்கம் உருவாவதைப் பொறுத்தவரை அது வெற்றி அல்லது தோல்விக்கு வழிவகுக்கும் இப்போது நான் கோழி போன்ற ஒரு எளிய உதாரணத்தை கொடுத்தேன் ஆனால் மற்றொரு உதாரணத்தைப் பற்றி சிந்தியுங்கள் இது போன்ற சிந்தனை நான் ஒரு பத்து பாய்ன்டெராக மாற விரும்புகிறேன் நான் முதல் மாணவராக முதலிட மாணவராக மாற விரும்புகிறேன் இப்போது நான் பார்த்த விளம்பரம் அல்லது பட்டமளிப்பு விழாவிலிருந்து தூண்டுதல் வந்துள்ளது அதில் அந்த மாணவர் தங்கப் பதக்கம் பெற்றார் நானும் அதைப் பெற விரும்புகிறேன் அதற்கு நடவடிக்கை அல்லது எதிர்வினை என்னவென்றால் நான் கடினமாக உழைப்பேன் இந்த பையன் எப்படி கடினமாக உழைத்தார் என்பதை நான் கண்டுபிடிப்பேன் பின்னர் நான் அந்த வழியில் வேலை செய்வேன் வெகுமதி அல்லது தண்டனை வெகுமதி என்னவென்றால் நான் கடினமாக உழைக்கிறேன் நான் பொருத்தமான கிரேடுகளை பெறுகிறேன் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறேன் தண்டனை என்பது நான் போதுமான அளவு வேலை செய்யவில்லை எனவே நான் குறைந்த மதிப்பெண்களை பெறுகிறேன் பழக்கம் வெகுமதி என்னவென்றால் எனவே நான் இந்த நல்ல மதிப்பெண்ணைப் பெறுகிறேன் எனவே இந்த பழக்கத்தை நான் வளர்ப்பேன் சரி நல்ல பழக்கம் இப்போது இது எனது குண ஆளுமை ஆகிறது ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த பையன் சிறந்த மாணவர் மிகவும் நேர்மையானவர் மிகவும் படிப்பவர் என்று கூறுகிறார் அவர் தங்கப் பதக்கம் போன்ற முதல் பரிசைப் பெற தகுதியானவர் இப்போது மீண்டும் வினை எதிர்வினை நான் தொடர்கிறேன் எனவே இந்த கல்லூரியில் மட்டுமல்ல நான் மற்ற கல்லூரியிலும் தொடர்கிறேன் இப்போது நான் அதே வகையான விஷயத்தைத் தொடர்ந்தால் அது வெற்றிக்கு வழிவகுக்கிறது ஆனால் நான் குறைவாக வேலை செய்வதால் நான் தண்டிக்கப்பட்டால் எனவே என்னால் அவ்வளவு வேலை செய்ய முடியாது என்று நினைக்கிறேன் நான் தண்டனைச் சுழற்சியைத் தொடர்கிறேன் பின்னர் நான் தோல்வியை அடைகிறேன் மீண்டும் அது அதே வகையான தோல்வி எண்ணங்களைத் தூண்டுகிறது பின்னர் அது ஒரு சுழற்சியாக மாறுகிறது நான் தங்கப் பதக்கம் பெற்றால் வெற்றி என் மனதில் இருந்தால் மீண்டும் நான் சிந்தனையைத் தொடருவேன் மீண்டும் தூண்டுதலுக்கு பதிலளிப்பேன் எனவே இது ஒரு நல்ல பழக்கம் அல்லது கெட்ட பழக்கத்தை உருவாக்க முயற்சிக்கும் பழக்கம் சுழற்சி கெட்ட பழக்கங்களை நீங்கள் எவ்வாறு உடைக்கலாம் நல்ல பழக்கங்களை நீங்கள் எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்பும் போது இப்போது இதைப் பற்றி மேலும் கூறுவேன் ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு கதையைச் சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு கதை பின்னர் இந்த கதையில் மாற்றுவதற்கான முடிவை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குவது அல்லது கெட்ட பழக்கத்தை வளர்ப்பது என்ற முடிவு ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான ஒன்று சில நேரங்களில் நான் சொன்னது போல் இது உங்கள் ஆளுமையை முற்றிலும் மாற்றுகிறது மற்றும் இதை நான் நிறுத்தப் போகிறேன் என்று நீங்கள் முடிவு செய்யும் தருணத்தில் முழுமையான மாற்றம் நிகழ்கிறது பின்னர் நான் என் வாழ்க்கை அத்தியாயத்தில் ஒரு புதிய பக்கத்தை தொடங்கப் போகிறேன் அதில் நான் இப்படி அறியப்படுவேன் நாராயணனின் வழிகாட்டி என்று புத்தகத்திலிருந்து புத்தகத்திலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எனவே எனக்கு மிகவும் பிடித்த நாவல்களில் ஒன்று மற்றும் உங்களில் சிலர் திரைப்படத்தைப் பார்த்திருக்கலாம் இதில் தேவானந்த் நடித்தார் அது அவருக்கு ஒரு பெரிய வெற்றியாக மாறியது அல்லது நீங்கள் அதைப் படித்திருக்கலாம் அல்லது என்னைப் போன்ற பலர் நாவலைப் படித்தவர்களாகவும் திரைப்படத்தைப் பார்த்தவர்களாகவும் உள்ளனர் இப்போது இதைப் பற்றி நான் என்ன விவாதிக்க விரும்புகிறேன் வழிகாட்டி வழிகாட்டி நாவலில் உள்ள ராஜு என்ற கதாபாத்திரம் உண்மையில் ஒரு வழிகாட்டி மற்றும் வழக்கமான வழிகாட்டிகளைப் போலவே அவர் பொய்களைச் சொல்ல வாய்ப்புள்ளது அவர் அதைப் பற்றி கவலைப்படுவதில்லை அவர் ஒரு சிறிய மோசடி செய்கிறார் அவர் அதைச் செய்வதில் மகிழ்ச்சியடைகிறார் எனவே சிறிய திருட்டுகள் மற்றும் எல்லாவற்றையும் பொறுத்தவரை கூட அவர் வழிகாட்டியின் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே பின்னர் அவர் அதைப் பற்றி கவலைப்படுவதில்லை பின்னர் உங்களில் பெரும்பாலோருக்குத் தெரியும் அவர் சுற்றுலாப் பயணிகளில் ஒருவரைக் காதலிக்கிறார் அது ரோஸி அவர் அவளை திருமணம் செய்து கொள்கிறார் அவள் ஒரு பாரம்பரிய நடனக் கலைஞர் அவர் அவளை நடனமாட ஊக்குவிக்கிறார் பின்னர் அவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள் அவர் பணக்காரர் ஆகிறார் இப்போது அந்த நேரத்தில் அவர் ஒரு காசோலையில் கையெழுத்திடும்படி அவளிடம் கேட்க வேண்டும் இதனால் அவர் கொஞ்சம் பணம் பெற முடியும் ஆனால் அதைச் செய்வதற்குப் பதிலாக அவர் நினைக்கிறார் அவர் தனது பெயரில் காசோலையில் கையெழுத்திடுகிறார் அதாவது அவர் ஒரு மோசடியில் ஈடுபடுகிறார் போலீசார் அவரைப் பிடிக்கிறார்கள் பின்னர் அவர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார் இப்போது நாவலின் தொடக்கத்தில் அவர் சிறையிலிருந்து திரும்பி அமர்கிறார் பின்னர் அவர் ஒரு ஆரஞ்சு நிறத் துணியைப் பெறுகிறார் அவர் அதை உடுத்திக் கொள்கிறார் பின்னர் அவர் ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்கிறார் பின்னர் அவர் கிராமத்தின் வெளிப்புறத்தில் இருக்கிறார் கிராமத்து தலைவர் அவரைப் பார்க்க வருகிறார் பின்னர் அவர் ஒரு சந்நியாசி என்று நினைக்கிறார் அவர் ஒரு சிறந்த மனிதர் ஏனென்றால் அவர் மிகக் குறைவாகப் பேசினார் பின்னர் அவரது மகள் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை அவர் மகளுடன் பேசும்படி ராஜுவிடம் கேட்டார் அதன்பிறகு உடனடியாக அவள் அதை ஏற்றுக்கொண்டாள் இந்த பையனுக்கு ஏதோ சக்தி இருப்பதாக கிராம தலைவர் நினைக்கிறார் இப்போது அருகிலுள்ள கோவிலில் ஏற்கனவே இருக்கும் பூசாரிகள் ஒரு சாதுவாக ஒரு துறவியாக அவர் பெறும் புகழைப் பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் பின்னர் அவர்கள் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்புகிறார்கள் பின்னர் அவர்கள் அவரை முடிக்க விரும்பினார்கள் பின்னர் அந்த கிராமத்தில் மழை இல்லாத ஒரு நிகழ்வைத் திட்டமிட்டனர் அவர்கள் மக்களை நம்ப வைக்கின்றனர் இந்த மாபெரும் தூய்மையான நபரைப் போன்ற ஒருவர் நாற்பது நாட்கள் நோன்பு நோற்பதன் மூலம் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தால் நாற்பதாவது நாளின் முடிவில் மழை பெய்யும் அப்போது அவர் தனது கால்களைக் கழுவி பிரார்த்தனையை முடிப்பார் இப்போது சூழ்நிலை சமூகம் அவரை அதை எடுத்துக்கொள்ள கட்டாயப்படுத்துகிறது பின்னர் அவர் உண்மையில் செய்ய மறுக்கிறார் அவர் தப்பிக்க முயற்சிக்கிறார் ஆனால் பின்னர் பூசாரிகள் வருகிறார்கள் பின்னர் அவர்கள் அவரை செல்ல விடவில்லை எனவே அவர் திரும்பி வருகிறார் பின்னர் அவர் கோவிலுக்கு அருகில் அமர்ந்திருக்கிறார் விரதத்தின் முதல் நாள் தொடங்குகிறது பின்னர் அவர் பிரசாதத்தை எடுக்க முயற்சிக்கிறார் எனவே இனிப்பு பண்டம் வைக்கப்படுகிறது பின்னர் வாழைப்பழம் மற்றும் உடைந்த தேங்காய் வைக்கப்படுகிறது அவர் அதை சாப்பிட விரும்புகிறார் ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஒரு கரப்பான்பூச்சியை அந்த இடத்தில் நகர்வதை காண்கிறார் பின்னர் அவர் வெறுப்பாக உணர்கிறார் அவர் அதை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை எனவே மறுநாள் மீண்டும் ஒரு எலி மீண்டும் அது அந்தப் பக்கமாக நகர்வதைக் காண்கிறார் பின்னர் அவர் சாப்பிட இருந்தார் முதல் இரண்டு நாட்களிலேயே விரதத்தை முடித்துக்கொள்ள விரும்புகிறார் ஏனென்றால் அவர் மிகவும் பசியாக உணர்கிறார் பின்னர் அவர் இந்த விஷயங்களை நம்பவில்லை ஆனால் பின்னர் எப்படியோ தற்செயலாக அவர் சாப்பிட விரும்பிய உணவு உண்மையில் பூச்சிகளால் அல்லது இங்கேயும் அங்கேயும் நகரும் இந்த எலியால் கெட்டுப்போனது பின்னர் மூன்றாவது நாள் மக்கள் அவரைப் பார்க்கத் தொடங்குகிறார்கள் நூறு ஆயிரம் ஆகிறது பின்னர் ஒரு பெரிய கூட்டம் உள்ளது இந்த நபரைப் பற்றி கேள்விப்பட்ட பிற இடங்களிலிருந்து மக்கள் மெதுவாக வரத் தொடங்குகிறார்கள் மூன்றாவது நாளில் அவர் ஒரு அதிசயத்தை உருவாக்கும் திறன் கொண்டவர் என்று பலர் நம்பினால் அவர் ஏன் மாறக் கூடாது சரி அவர் அந்த நேரத்தில் மாற முடிவு செய்கிறார் நான் இந்த மக்களுக்கு அதிசயத்தில் ஒருவித நேர்மறையான மாற்றத்தைக் கொண்டு வர முடியும் என்ற இந்த மக்களின் நம்பிக்கையின் காரணமாக நான் உண்ணாவிரதத்தின் மூலம் மட்டுமே மழையைக் கொண்டுவர முடியும் என்றால் எனவே அதை செய்ய நான் ஏன் முயற்சிக்கக்கூடாது அவர் அதை முயற்சிக்கிறார் அவர் தொடர்கிறார் எனவே அவர் பலவீனமாகவும் பலவீனமாகவும் இருப்பதை நாம் காண்கிறோம் நாவலின் முடிவில் அது மிகவும் தெளிவற்ற முறையில் அழகாக முடிவடைகிறது அங்கு அவர் ஆற்றுக்குச் செல்கிறார் பின்னர் அவர் தொலைதூர மேகத்தைப் பார்க்கிறார் என்று கூறுகிறார் ஆனால் படத்தில் தேவானந்த் இருந்ததால் உண்மையான மழை காட்டப்படுகிறது ஆனால் நான் கூறுவது என்னவென்றால் ராஜு கதாபாத்திரத்தில் உள்ள ஒற்றை உருமாறும் இயக்கமாகும் இது மிகவும் விவாதத்திற்கு வழிவகுக்கிறது இலக்கியப் பாடத்திட்டத்தில் இப்போது எழும் கேள்வி என்னவென்றால் நீங்கள் ராஜுவை ஒரு பாவியாக அல்லது புனிதராகக் கருதுகிறீர்களா என்பதுதான் இந்த கேள்விக்கு நிச்சயமான வெற்றியாளர் யாரென்றால் அவர் ஒரு புனிதர் என்று வாதிடுபவர் தான் வாதத்தின் நோக்கம் என்ன நீங்கள் பாவியைப் பார்த்தால் பின்னர் ராஜுவைப் பார்த்தால் அவர் சேகரித்த எந்த கெட்ட பழக்கத்தையும் ஒரே ஒரு நிகழ்வால் முழுமையாக மாற்ற முடியும் என்பதை தீர்மானிக்க அவருக்குள் ஏற்படும் உருமாறும் தருணம் அதில் அவர் மக்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருப்பதாக நினைக்கிறார் மற்றும் அவர்கள் விரும்பும் நபராக அவர் மாற முடிந்தால் உண்மையில் அவர்களிடம் உள்ள புனிதர் எனவே அவர் முடிவு செய்கிறார் பின்னர் அவர் ஆழமாக உள்ளே செல்கிறார் பின்னர் அவர் அந்த உருவத்திற்கு ஏற்ப வாழ விரும்புகிறார் எனவே மாற்றத்திற்கான முடிவு மிகவும் முக்கியமானதாகி ஒரு பாவி கூட ஒரு புனிதனாக முடியும் என்று நம்ப வைக்கிறது ஏனெனில் அவர் ஒரு பாவியாக இருந்தபோது அவர் உணர்ந்தது யாதெனில் மிருகம் அதாவது மிருகம் எல்லா கெட்ட செயல்களையும் செய்ய உங்களைத் தூண்டும் தீய பகுதி மிருகம் அவனில் இருந்தது ஆனால் நாவல் ஒருவிதமான வெளிப்பாட்டுடன் முடிவடைகிறது ஒருவேளை கடவுள் அவரிடமும் இருக்கிறார் நல்ல விஷயம் அவருக்குள் இருந்த நல்ல பகுதியும் அது மற்றொரு சூழ்நிலையால் மிகவும் சுவாரஸ்யமாக வெளிப்படுத்தப்பட்டது அவர் முன்பு வேறுபட்ட சூழ்நிலையில் இருந்தார் அங்கு அவர் மீண்டும் சிறைக்கு வழிவகுத்த அனைத்து கெட்ட பழக்கங்களிலும் ஈடுபட்டார் மீண்டும் மீண்டும் அவர் மற்றொரு சூழ்நிலைக்கு வந்தார் அவரிடம் உள்ள தெய்வீகப் பகுதி அவரிடம் உள்ள ஆன்மீகப் பகுதி அவர் உண்மையில் தன்னை யதார்த்தமாக்க முயற்சிக்கக்கூடிய பகுதி அந்த சுய உணர்தல் அந்த உச்ச அனுபவத்தை அடைய முயற்சிப்பது அது அவருக்கு சாத்தியமாக இருந்தது எனவே அதை மனதில் கொள்ளுங்கள் ஒருவேளை மக்கள் மிருகம் நம்மில் இருப்பதாக நினைக்கலாம் ஆனால் கடவுளும் நம்மில் இருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கெட்ட பழக்கங்கள் ஆம் சூழ்நிலைகள் உங்களுக்குத் தருகின்றன பின்னர் உங்களை உருவாக்குகின்றன என்று நீங்கள் நிச்சயமாக நினைக்கிறீர்கள் ஆனால் ஒரு நபரை உருவாக்குவது சூழ்நிலை தானா என்று நீங்கள் என்னிடம் கேட்டால் நான் இல்லை என்று கூறுவேன் படத்தின் முடிவில் ராஜுவைப் போலவே சூழ்நிலை உண்மையில் நபரை வெளிப்படுத்துகிறது அவர் வெளிப்படுத்த முடியும் தெய்வீக ஆன்மீகம் அவனில் உள்ள கடவுள் அந்தச் சூழ்நிலையில் வெளிவருகிறார் எனவே மீண்டும் உங்களிடம் ஊடுருவியுள்ள நல்ல பழக்கங்கள் நீங்கள் உங்களைத் தள்ள முயற்சித்தால் மட்டுமே வெளியே வர முடியும் பின்னர் சூழ்நிலையுடன் தொடர்புகொண்டு உங்களிடம் உள்ள சிறந்ததை கொண்டு வர முயற்சித்தால் முடியும் இப்போது ஒரு இறுதி சிந்தனையாக டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் சுவாரஸ்யமான மேற்கோள் அவர் கூறுகிறார் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் மாற்ற முடியாது ஆனால் உங்கள் பழக்கவழக்கங்களை நீங்கள் மாற்றலாம் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் மாற்ற முடியாது ஆனால் நீங்கள் உங்கள் பழக்கவழக்கங்களை மாற்றலாம் நிச்சயமாக உங்கள் பழக்கவழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் நிச்சயமாக உங்கள் பழக்கவழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் அரிஸ்டாட்டில் சொன்னது போல் நாம் எதை மீண்டும் மீண்டும் செய்கிறோமோ அப்படியே ஆகிறோம் சிறந்து விளங்குவது ஒரு செயல் அல்ல ஆனால் ஒரு பழக்கம் இந்த மிகவும் நேர்மறையான முடிவு சிந்தனை உங்களை சிறந்து விளங்க வைக்கும் அந்த பழக்கங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அடுத்த சில விரிவுரைகளில் கெட்ட பழக்கங்களின் அடிப்படையில் நம்மிடையே உள்ள சில தடைகளை எவ்வாறு உடைக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் நல்ல பழக்கங்களை வளர்ப்பதன் மூலம் சிறப்பை வளர்க்க நாம் உண்மையில் எவ்வாறு முயற்சி செய்யலாம் என்பதை பார்ப்போம் என்னுடன் இருந்ததற்கு நன்றி பின்னர் நல்ல பழக்கங்களை வளர்த்து பின்னர் சிறப்பை அடைய முயற்சிக்கும் பயணத்தை அனுபவிப்போம்